ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் ஆற்றல்களுக்கான வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாட்டின் ரேடியல் கூறுக்கான நியூமெரிக்கல்எண்ணியல் தீர்வு கடந்த வாரத்தில் நான் ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை அறிமுகப்படுத்தினேன் மேலும் அங்குலார் மொமெண்ட்டம் த்தின் கோண உந்தம் பண்புகள் மற்றும் ஹைட்ரஜன் அணு மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுற்றுப்பாதை பற்றியும் விவாதித்தேன் இந்த விரிவுரையில் ஒரு ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கான வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாட்டின் ரேடியல் காம்போனென்ட்களைத் கூறு தீர்க்கும் யோசனையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் எல்லா போடன்சியல் ஆற்றல் களும் இல்லை இங்கே ஹைட்ரஜன் அணுவைப் போலவே அனலிட்டிக்கல் பகுப்பாய்வு தீர்வுகள் நேரிட நடக்கக் கூடிய வாய்ப்பு உள்ளது எனவே இந்த விரிவுரை முழுவதையும் ரேடியல் காம்போனென்ட் களுக்கான கூறு ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டின் நியூமெரிக்கல்எண்ணியல் தீர்வுக்கு செலவழிக்க போகிறோம் எனவே 3 பரிமாண போடன்சியல் ஆற்றல் களுக்கான நியூமெரிக்கல்எண்ணியல் ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு இந்த V போன்றது இது r இன் செயல்பாடாக இருந்தது என்பதை நினைவில் கொள்கிறீர்கள் ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் போடன்சியல் க்கான ஆற்றலுக்கான எந்த வெக்டர் ம் திசையனும் இல்லை மேலும் இது ன்மேல் இயங்குகிறது இது நமக்கு Eஐ கொடுக்கிறது எனவே இந்த சமன்பாட்டில் V கோள ரீதியாக சமச்சீர் ஆகும் இது முந்தைய விரிவுரைகளில் நாம் பேசிய ஒன்று ஆகையால் r வெக்டர்ரின் திசையனின் செயல்பாடாக என்ற வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு RrYlmθϕ என வேரியபல்களை மாறிகளை பிரிப்பதன் மூலம் சிதைக்கப்படலாம் அங்கு Ylms என்பது கோண உந்தம் 2 ற்கான ஐகன் பங்ஷன்கள் ஆகும் Ylmθϕ ஐகன்மதிப்பு என்பது ll12 மற்றும் அங்குலார் மொமெண்ட்டம் த்தின் கோண உந்தம் z காம்போனென்ட் களும் கூறு m Ylmθϕஆக வெளிவருகின்றன கடந்த வாரம் விரிவுரைகளில் இதையெல்லாம் நாங்கள் விவாதித்தோம் இங்கு கவனம் செலுத்த விரும்புவது r இன் தீர்வைப் நியூமெரிக்கல்எண்ணியல் ஆக பெறுவதில் உள்ளது எனவே விவாதத்திலிருந்து நீங்கள் காணக்கூடியது போல இதுவரை Ylmθϕ அனைத்து V க்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஆகையால் R மட்டுமே V வடிவத்தைப் பொறுத்தது கடந்த வாரம் ஹைட்ரஜன் அணு போடன்சியல் க்கான ஆற்றலுக்கான மிகக் குறைந்த நிகழ்வுகளுக்கு R க்கு தீர்வு கண்டோம் இப்போது நாம் செய்ய விரும்புவது ஒரு பொதுவான V க்கு இதைத் தீர்க்க வேண்டும் R ஐ urr செயல்பாடாக நாங்கள் எழுதி தீர்வை எளிதாக்குகிறோம் எனவே u இன் இரண்டாவது டேரிவேட்டிவ் வழித்தோன்றல் மட்டுமே சமன்பாட்டில் தோன்றும் நான் இப்போது உடனடியாக வெளிவந்த சமன்பாடு என்பது 22mulll122mr2ulrVulrEulr என்று எழுதுவேன் இது நாம் தீர்க்க விரும்பும் ஒரு ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு பின்னர் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ψ என்பது ulr என வழங்கப்படுகிறது இங்கே n n ஐயும் சேர்க்கலாம் எனவே இதை நான் unlrrYlmθϕ என்று எழுதப் போகிறேன் எனவே இந்த விஷயத்தில் u இல் கவனம் செலுத்துங்கள் இதிலிருந்து நாம் சில பொதுவான பண்புகளை பெற்றுள்ளோம் அதுதான் ulr 〜 rl1 இது r என்பது 0 ஆக இருக்கும் போது மேலும் r என்பது முடிவிலிக்கு செல்லும் போது போடன்சியல் ஆற்றல் இல்லாமல் போகும் ஆகவே எப்போது r முடிவிலிக்குச் செல்கிறதோ அப்போது V என்பது 0 க்குச் செல்லும் மேலும் u என்பது e 2mE2r ஆக செல்கிறது இது தான் நாம் பெற்றது எனவே இப்போது நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் இதை நியூமெரிக்கல்எண்ணியல் முறையில் தீர்க்க வேண்டும் இப்போது ஒரு பரிமாண நிகழ்வுகளை நினைவுகூருங்கள் x திசையில் ஒரு பொதுவான போடன்சியல் க்காக ஆற்றல் நாம் அங்கு என்ன செய்தோம் l அளவு உள்ள ஒரு பெரிய பெட்டியாக இருந்த ஒரு பெட்டியை எடுத்தோம் எனவே பவுண்டரிகள் எல்லைகள் உண்மையில் வெகு தொலைவில் இருந்தன மற்றும் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ψ என எடுத்தோம் இதை எல்லைகளில் 0 ஆகக் கொண்டு பின்னர் தீர்வை இரு பக்கங்களிலிருந்தும் கையாண்டு அதன் பின்னர் நடுவில் உள்ள பவுண்டரி கண்டிஷன் எல்லை நிபந்தனை க்கு பொருந்தவும் அந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தோம் நாம் ஐ எடுத்துக்கொள்வோம் இடது பக்கத்திலிருந்து வரும் தீர்வை இடது x என அழைப்போம் மேலும் நாம் அதை வலது பக்கத்திலும் கணக்கிடுகிறோம் அதாவது இது வலது x இடையில் ஒரு கட்டத்தில் சில x 0 இங்கே சரியான ஐகன்மதிப்பு E என்றால் அது l l என்பது இது rr க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம் மேலும் அப்படித்தான் நாங்கள் தீர்வை உருவாக்குகிறோம் ஸ்பேரிக்கல் போடன்சியல் களுக்கு கோள ஆற்றல்களுக்கு நாங்கள் அதே காரியத்தைச் தான் செய்யப் போகிறோம் எனவே ஸ்பேரிக்கல் போடன்சியல் களுக்கு கோள ஆற்றல்களுக்கு நாங்கள் அதே காரியத்தைச் செய்கிறோம் எனவே நான் உங்களை நியூமெரிக்கல்எண்ணியல் சார்ந்த தீர்வுக்கு படிப்படியாக செயல் முறைகள் மூலம் அழைத்துச் செல்கிறேன் எனவே நகர்வு 1 நான் 22mull122mr2uVruEu என்ற சமன்பாட்டை தீர்க்கிறேன் அதனால் நம்பர்1 நகர்வு 1 தூரங்களையும் எனர்ஜிஆற்றல் களையும் மறு அளவீடு செய்வது ஆகும் அதாவது தூரங்கள் 1 வரிசையில் இருக்கும் ஆகவே நான் r ஐ 1 2 3 4 5 மற்றும் பல என்று அவற்றை அளவிடுகிறேன் அதனால் மேலும் இதை ஆற்றல் செய்கிறது இதை ஒரு உதாரணம் மூலம் விளக்குகிறேன் இதற்கு ஹைட்ரஜன் அணுவின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் அல்லது நான் இப்படி ஹைட்ரஜனை போன்ற அணுக்கள் அல்லது அயனிகள் என எழுதுகிறேன் அதாவது V என்பது Ze24π01r வடிவத்தில் இருக்கும் எனவே u க்கான எனது சமன்பாடு 22md2udr2 ll122mr2u Ze24π01ruEu போல இருக்கும் இப்போது வெளிப்படையாக பௌண்ட் ஸ்டேட் நெகட்டிவ் ஆக எதிர்மறையாக இருக்கப் போகின்றன E என்பது 0 ஐ விடக் குறைவாக உள்ளது எனவே நான் மீண்டும் சமன்பாட்டை 22md2udr2 ll122mur2 Ze24π01ru |E|u என எழுதப் போகிறேன் இப்போது நான் செய்ய விரும்பும் முதல் விஷயம் தூரங்களை மறு அளவீடு செய்வது ஆகும் இப்போது இங்கே நான் என்ன பராமீட்டர் அளவுருக்கள் வைத்திருக்கிறேன் அவை சிறியவை அவற்றின் டேர்ம்ஸ் களில் நான் தூரங்களை எழுத வேண்டும் எனவே என்னிடம் எலக்ட்ரானின் மாஸ் நிறை உள்ளது என்னிடம் டிரான்ஸ் கான்ஸ்டன்ட் மாறிலி உள்ளது மற்றும் என்னிடம் Ze24π0 உள்ளது ப்ராப்ளத்தை தீர்மானிக்கும் 3 வெளிப்புற பராமீட்டர்கள்அளவுருக்கள் இவை இப்போது இல்லையெனில் நான் மறுஅளவீடு செய்யவில்லை என்றால் நீங்கள் வரிசையின் படி m அளவின் வரிசையை 10 30 கிலோகிராம் என காண்கிறீர்கள் h என்பது செயல்முறைகளின் வரிசையாகும் h வரிசை என்பது 10 34 k g மீட்டர்2 செகண்ட் 1 ஆகும் இந்த அளவு 10 38 மடங்கு 9 109 என்ற வரிசையில் உள்ளது மேலும் இது 10 28வரிசையில் உள்ளது இவை மிகச் சிறிய அளவுகளாகும் உண்மையில் நான் இந்த வரிசையில் r ஐ எடுக்க முடியாது எனவே நான் இதை மறுஅளவீடு செய்யும் முறை இங்கே நான் r என்பது சில அளவீட்டு காரணிகளுக்கு a x க்கு சமம் எழுதப் போகிறேன் மற்றும் அளவிடுதல் காரணி mZe24π0 இன் அடிப்படையில் இருக்க வேண்டும் மற்றும் வும் பரிமாணம் அடிப்படையில் தீர்மானிக்கபடுகிறது நீங்கள் அதைச் செய்கிறீர்கள் மற்றும் நீங்கள் பெறுவது என்னவென்றால் இது இந்த a என்பது 4π02Ze2m க்கு சமமாக இருக்கும் இது போர் ஆரம் வரிசையில் அல்லது 10 10 மீட்டர் வரிசையில் இருக்கும் எனவே இப்போது நான் இந்த a அடிப்படையில் r ஐ எழுத போகிறேன் எனவே என்னிடம் 22md2udr2 ll122mr2u Ze24π01ru |E|u உள்ளது நாம் இதை r a x என்று எழுதுவோம் எனவே இது 22m1a2d2uxdr2 ll122ma2x2u Ze24π0a1xu |E|u ஆக மாறுகிறது இப்போது a இன் மதிப்பை மாற்றவும் எனவே நீங்கள் 22mZ2e44π02m24ull122mZ2e44π02m24ux2 Ze24π0Ze2m4π021xu |E|u என பெறுவீர்கள் இதையெல்லாம் நீங்கள் எளிமைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் Z2e424π02m2ull12Z2e44π02m2ux2 Z2e4m4π0221xu |E|u என்பதை பெறுகிறீர்கள் கவனியுங்கள் நான் சிவப்பு நிறத்தால் வட்டமிட்டிருக்கும் இந்த அளவு இயற்கையாகவே ஆற்றலின் அலகு என்பதை நீங்கள் எளிதாக சரிபார்க்க முடியும் ஏனெனில் இது Z2e24π0 ஐத் தவிர வேறில்லை இது 2 சார்ஜ்கள் a தூரத்தில் இருந்தால் கிடைக்கும் எலெக்ட்ரோ ஸ்டாடிக்ஸ் எனர்ஜி ஐத் மின்னியல் ஆற்றலைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இது இயற்கையான எனர்ஜிஆற்றல்யின் அலகு ஆகும் எனவே நீங்கள் அதை மறுபுறம் கொண்டு சென்று 12ull12x2u ux |E|Z2e4m4π022u ஐப் பெறுவீர்கள் அதுதான் சமன்பாடு எனவே நீங்கள் இறுதியாகப் பெறும் சமன்பாடு பார்ப்பதற்கு 12d2udr2 ll122x2u ux |E|u என்று இருக்கும் இங்கே E 'என்பது EZ2e44π022 ஐத் தவிர வேறில்லை இந்த சமன்பாடு மிகவும் எளிமையானதாக இருப்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் இந்த கான்ஸ்டன்ட் கள் மாறிலிகள் அனைத்தும் தூரம் மற்றும் எனர்ஜிஆற்றல்யின் அலகுகளில் எடுக்கப்பட்டுள்ளன ஸ்டெப் படி 2 சரியான முறையில் சமன்பாட்டை மறுஅளவீடு செய்த பிறகு ஹைட்ரஜன் அணு சமன்பாட்டை மறுஅளவீடு செய்வதற்கான உதாரணத்தை நான் உங்களுக்கு வழங்கினேன் அவை வேறு சில சமன்பாடுகளாக இருக்கலாம் அங்கு நீங்கள் சற்று வித்தியாசமாக மறுஅளவீடு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் எதை மறுஅளவீடு செய்தாலும் இப்போது r 0 முதல் சில r R க்கு சமம் வரை r ஐ பிரியுங்கள் அங்கு R போதுமானதாக பெரியதாக உள்ளது இந்த இடைவெளியை சில r சிறிய இடைவெளிகளாக பிரிக்கவும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பது இங்கே என்னுடைய r 0 மற்றும் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு மறைந்துவிடும் அளவிற்கு நான் ஒரு பெரிய தூரத்தை எடுக்கிறேன் ஏனெனில் இந்த தூரங்கள் r மற்றும் நான் இந்த முழு விஷயத்தையும் சிறிய r அளவுள்ள இடைவெளிகளில் அதாவது சிறிய மேஷ் களில் mesh கண்ணி அவற்றை பிரிக்கிறேன் ஏன் எனில் இந்த சமன்பாட்டை இன்டகரல்ஒருங்கிணைக்க செய்ய அப்படி எடுக்கிறேன் எனவே இந்த இடைவெளி ஒவ்வொன்றும் r ஆகும் ஒரு பரிமாண அமைப்புகளுக்கான சமன்பாட்டை நான் என்ன செய்ய போகிறேன் என்பது அடிப்படையில் ஒரு பரிமாண அமைப்பு போன்றது நான் r 0 இலிருந்து இன்டகரல்ஒருங்கிணைக்க செய்ய தொடங்குவேன் r R வரை உள்பக்கமாக இன்டகரல்ஒருங்கிணைக்க செய்ய தொடங்குகிறேன் இதற்கு இடையில் எங்காவது நான் தீர்வுடன் பொருந்துவேன் எனவே இப்போது ஸ்டெப் படி 3 இல் நான் என்ன செய்வேன் இங்கே r R இல் u என்பது 0 ஆக இருக்க எடுத்துக் கொள்ளுங்கள் அதனால்தான் கேப்பிடல் R மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் அங்கு வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு அடிப்படையில் மறைந்துவிடும் urR ஐ சில பைன்நட் வரையறுக்கப்பட்ட எண்ணாக எடுத்து சமன்பாட்டை உள்நோக்கி இன்டகரல்ஒருங்கிணைக்க செய்ய தொடங்குங்கள் ஒரு பரிமாண போடன்சியல் லின் ஆற்றல் விஷயத்தில் சமன்பாட்டை எவ்வாறு இன்டகரல்ஒருங்கிணைக்க செய்வது என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே நீங்கள் திரும்பிச் சென்று அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்க்க வேண்டியிருக்கும் எனவே அடிப்படையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு a u மற்றும் ui1uirui ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மீண்டும் rui மூலம் புதுப்பிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டி ன் மூலம் இதை i 1 ui1 என்று புதுப்பிக்கிறீர்கள் ஏனெனில் இது அந்த நேரத்தில் u இன் மதிப்பைப் பொறுத்தது எனவே நீங்கள் உள்நோக்கி இன்டகரல்ஒருங்கிணைக்க செய்ய தொடங்குகிறீர்கள் மேலும் நீங்கள் r 0 ஆக இருக்கும் போது u ஐ 0 ஆக எடுத்துக்கொள்வீர்கள் ஏனெனில் u r 0 என்பது rl1 ஆக செல்கிறது என்பதை நினைவில் கொள்க எனவே l 0 க்கு கூட இது 0 மற்றும் நீங்கள் இன்டகரல்ஒருங்கிணைக்க செய்ய தொடங்குங்கள் எனவே மீண்டும் நீங்கள் ui1uirui செய்கிறீர்கள் இப்போது இங்கே நீங்கள் இது நடந்து கொள்ளும் முறையை அறிந்திருப்பதால் u r 0 என்பது rl1ஆக செல்கிறது என்பதிலிருந்து அங்கிருந்து சில உதவிகளை எடுக்கலாம் எனவே நீங்கள் ul1rl என எழுதலாம் நீங்கள் முதல் மற்றும் இரண்டாவது புள்ளியில் இருந்து உங்கள் தீர்வை உருவாக்கத் தொடங்குங்கள் இப்போது ஸ்டெப் படி 4 சில இடைநிலை புள்ளியில் அதாவது r0இல் இங்கே 0r0R என்பது ur→ur→ |rr0uur← |rr0 உடன் பொருந்தும் எனவேஅவை நீங்கள் r r0 இல் உருவாக்கும் 2 வெவ்வேறு தீர்வுகளை குறிக்க வேண்டும் எப்போது 2 லாக்ரதமிக் மடக்கை டேரிவேட்டிவ்கள் வழித்தோன்றல் பொருந்துகிறதோ அப்போது நான் அதை சில முன்பே வரையறுக்கப்பட்ட துல்லியத்திற்குள் சொல்ல வேண்டும் நாம் ஒருபோதும் சரியாகப் பொருத்தத்தை பெறுவதில்லை நீங்கள் பொருத்தத்தை உள்ளே 103 10 4 10 3 இடையில் சொல்லலாம் அல்லது சில E க்கு சொல்லலாம் இந்த E என்பது ஐகன்எனர்ஜிஆற்றல் அதாவது நீங்கள் உங்கள் ஐகன்எனர்ஜிஆற்றல் ஐ கண்டறிந்தீர்கள் பின்னர் நீங்கள் மறுஅளவீடு செய்து மீண்டும் வேவ் பங்ஷன் ஐ அலை செயல்பாடு நார்மலய்ஸ் செய்கிறீர்கள் அவ்வளவுதான் இப்போது இதைச் செய்வதற்கான ஸ்டெப் படி களை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் அதை நீங்களே பயிற்சி செய்ய வேண்டும் இதை விட அதிகமாக என்னால் செய்ய முடியாது அதைக் கற்றுக்கொள்வதற்கான சிறந்த வழி அதை நீங்களே பயிற்சி செய்வதாகும் உங்களுக்குத் தெரிந்த எந்த மொழியிலிருந்தும் கிடைக்கக்கூடிய மென்பொருட்களிலிருந்து உங்களுக்கு தேவையான எந்த உதவியும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த மெஷ் ஐ நீங்களே உருவாக்க முயற்சிக்கவும் இன்டகரல்ஒருங்கிணைக்க செய்ய மென்பொருளை நீங்களே எழுதி அதை தீர்க்க முயற்சிக்கவும் பின்னர் இந்த ஸ்டெப் படி 5 க்குப் பிறகு வெளிப்படையாக ஆம் பின்னர் படி 5 உங்களைr0 மூலம் தொடர்ச்சியாக ஆக்குகிறது அதாவது நீங்கள் அவற்றை மீண்டும் பொருத்தி நார்மலய்ஸ் ஆக்குங்கள் அது உங்களுக்கு ப்ராப்ளம் த்தின் தீர்வை அளிக்கிறது நீங்கள் E ஐ ஸ்கேன் செய்வது பெரும்பாலும் எதிர்மறை ஆற்றலிலிருந்து தொடங்குகிறது மேலும் நீங்கள் ஸ்கேன் செய்யத் தொடங்குகிறீர்கள் மேலும் வெவ்வேறு எனர்ஜிஆற்றல் களுக்கான தீர்வுகளைக் காண்பீர்கள் பல பல ஐகன் எனர்ஜிகள்ஆற்றல் பல பல ஐகன்செயல்பாடுகள் மற்றும் நீங்கள் பெறும் எனர்ஜிஆற்றல் ஐகன்மதிப்புகளுக்கு ஏற்ப அவற்றை ஆர்டர் செய்கிறீர்கள் எனவே இதைத் தாண்டி நீங்கள் பயிற்சி செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இதுதான் ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டின் எண்ணியல் இன்டகரல்ஒருங்கிணைக்க ல் உண்மையில் அதிகம் இல்லை எனவே இந்த விரிவுரையை முடிக்க ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் ஆற்றலுக்கான 3 பரிமாண ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டைத் தீர்ப்பது 1 பரிமாண ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை veffrll122mr2V உடன் தீர்ப்பது போன்றது எனவே எண் நுட்பம் நுட்பம் 1 பரிமாண ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டைப் போலவே இருக்கிறது அதுதான் இந்த விரிவுரையில் நான் விவாதித்தேன் எனவே இது அடிப்படையில் ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் ஆற்றல்களுக்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டின் தீர்வு பற்றிய எங்கள் விவாதத்தை முடிக்கிறது அடுத்த விரிவுரையில்லிருந்து மற்றொரு அமைப்பில் நான் கவனம் செலுத்தப் போகிறேன் பிரீ எலக்ட்ரான் இருக்கும் ஒளி ஆனால் இப்போது நாம் அவ்வப்போது ஆற்றல்களைக் கொண்டிருப்போம் எனவே அந்த தீர்வு பிரீ எலக்ட்ரான் தீர்வு களிலிருந்து சற்று வேறுபடுகிறது மற்றும் இங்கே பண்ட்ஸ் பட்டைகள் உருவாகிறது